நல்வரவு நாம் இன்று மற்றொரு பிரச்சனை பற்றி விவாதிக்க போகிறோம் பிரீ பாடி மோஷன் சூழலில் சாதாரண எதிர்வினைகளை புரிந்து கொள்ள வேலை ஆற்றல் உருவாக்கம் மற்றும் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் விதிகள் பயன்பாடு பற்றி விவாதிக்க போகிறோம் எனவே இங்கே உதாரணத்தைப் பார்ப்போம் எனக்கு இங்கே ஒரு பார் உள்ளது அது எடையற்றது அது O என்ற புள்ளியில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் 10 மீட்டர் நீளமுள்ள எடையற்ற பாரின் முடிவில் ஒரு சிறிய எடை உள்ளது இதை இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் மாஸ் என்று கருதுவோம் இந்த மாஸ் சுமார் 2000 நியூட்டன்கள் எடை கொண்டது ஆரம்பத்தில் இது ஒரு புவியீர்ப்பு புலத்தில் உள்ளது எனவே அதற்கு எதுவும் செய்யவில்லை என்றால் அது ஒரு செங்குத்து நிலையில் ஓய்வில் இருக்கும் எனவே இது A இல் எனது ஆரம்ப நிலை நான் அதற்கு ஆரம்ப அங்குலர் திசைவேகத்தை ωi கொடுத்து வேறு எதுவும் செய்யவில்லை என்றால் அது எந்தப் புள்ளியில் ஓய்வு நிலைக்கு வரும் என்பதைக் கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் எனவே இந்த பார் மேலே நகர்ந்து சில இடங்களில் ϴf ஓய்வெடுக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான் அதற்கு போதுமான உயர் அங்குலர் திசைவேகத்தைக் கொடுத்தால் இந்தப் பார் உண்மையில் ஒரு முழு வட்டத்தில் சுழலும் மற்றும் மேலே சென்று மீண்டும் வரும் என்பது பொதுவான கணிப்பு எனவே நாம் இரண்டு கேள்விகளைக் கேட்கிறோம் இந்த பார் எடையற்ற ஆனால் கடினமான ஒன்று எனவே அது ஒரு டென்சைல் போர்ஸ் மற்றும் கம்ப்ரசிவ் போர்ஸ் போன்றவற்றை தாங்கக்கூடியது எனவே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு கடினமான பாராக இருந்தால் அதை முழு வட்டமாக மாற்றுவதற்கு நான் என்ன அங்குலர் திசைவேகம் வேண்டும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது கேள்வி என்னவென்றால் இது ஒரு கடினமான பாராக இல்லாமல் எடையற்ற ஸ்டிரிங் ஆக இருந்தால் ஒரு கடினமான பார்க்கும் மற்றும் ஸ்ட்ரிங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஸ்டிரிங் கம்ப்ரஷன் ஐ தாங்க முடியாது டென்ஷனை மட்டுமே தாங்கும் எனவே இது ஒரு கடினமான பாராக இல்லாமல் ஒரு ஸ்டிரிங் ஆக இருந்தால் இந்த ஸ்டிரிங் மற்றும் மாஸ் ஒரு முழு வட்டம் செய்ய நான் அதற்கு என்ன அங்குலர் திசைவேகத்தை கொடுக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தி இதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் ஐ படிக்கவும் எனவே இந்த இரண்டு அங்குலர் திசைவேகங்களில் எது அதிகமாக இருக்க வேண்டும் ஸ்டிரிங் அல்லது கடினமான பாருடன் கூடியது எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொந்த மனத்தில் பகுத்தறிவு செய்ய வேண்டும் இப்போது வீடியோவை இடைநிறுத்தவும் அதைப் பற்றி சிந்திக்கவும் நீங்கள் வீடியோவை மீண்டும் தொடங்கவும் இந்த இரண்டு கணக்கீடுகளுக்குப் பின்னால் உள்ள கணிதத்தையும் இந்த இரண்டு கணக்கீடுகளுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகளையும் நீங்கள் காண்பீர்கள் இப்போது இதை விவரிக்கும் சூழ்நிலை இல்லாமல் இதுபோன்ற ஒரு பிரச்சனையை நான் எடுக்க விரும்பவில்லை எனவே நீங்கள் இதை ஒரு கணம் நினைத்தால் சர்க்கஸுக்குச் சென்றவர்கள் அனைவர்க்கும் சர்க்கஸ் ஆக்ட் பற்றி தெரியும் ஒரு டோம் இருக்கிறதுகீழே ஒரு மோட்டார் சைக்கிள் ரைடர் எஃகு டோம் இன் அடிப்பகுதியில் சுற்ற தொடங்குகிறார் இந்த ஆக்ட் இன் உச்சம் என்னவென்றால் அந்த ரைடர் முழு வட்டத்தை சுற்றி டோம் இன் உச்சியை அடைவதாகும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் ஒரு முழு செங்குத்து வட்டத்தை செய்ய முடியும் அங்கு வட்டத்தின் மேல் அவர் நடைமுறையில் தலைகீழாக ஆனால் மோட்டார் சைக்கிளில் இருக்கிறார் எனவே நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் பூகோளத்தின் மையத்தைப் பொறுத்த வரையில் மோட்டார் சைக்கிளில் இருக்கும் இந்த நபர் உச்சியில் இருந்தாலும் பூகோளத்துடன் எப்போதும் தொடர்பில் இருக்க என்ன ஆரம்ப வேகம் அல்லது ஆரம்ப அங்குலர் திசைவேகம் இருக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலின் ஒரு மாடலை நாம் கற்பனை செய்து பார்க்கும் போது பூகோளத்தின் மையத்திற்கும் மற்றும் மோட்டார் சைக்கிள் பூகோளத்தைத் தொடுகிறபுள்ளிக்கும் இடையில் ஒரு சிறிய ஸ்டிரிங் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த ஸ்டிரிங் ஒருபோதும் அழுத்தத்தின் கீழ் வர முடியாது அதாவது அந்த ஸ்டிரிங் ஆல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவரின் எடையைத் தாங்க முடியவில்லை என்றால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் பூகோளத்திலிருந்து பிரிக்கப்படுவார் எனவே இது நமக்குப் புரிந்து கொள்ள ஒரு நல்ல மாடல் எனவே இப்போது சிக்கலுக்குத் திரும்புவோம் எங்களிடம் பார் ஆரம்பத்தில் செங்குத்து நிலையில் உள்ளது அதற்கு ஆரம்ப அங்குலர் திசைவேகம் ωi வழங்கப்படுகிறது எனவே இப்போது வேறு இடத்தில் பிரீ பாடி வரைபடத்தை வரைவோம் எனவே இது எனது O இந்த பாடி ஐ நான் P என்று அழைக்கிறேன் இது ϴ நேர்மறை ω தானாகவே எதிர் கடிகார திசை நேர்மறை மற்றும் அங்குலர் அக்ஸ்லெரேஷன் α எதிர் கடிகார திசை நேர்மறை எனவே இது ஒரு அங்குலர் அக்ஸ்லெரேஷன் α உடன் நகர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த திடமான பார் OP இன் நுனியில் மாஸ் இருக்கும் இந்தப் பாரில் செயல்படும் ஒரே போர்ஸ்கள் இந்தச் விஷயத்தை பொறுத்தவரை 2000 நியூட்டன்கள் இது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவரின் எடை மற்றும் மோட்டார் சைக்கிள் எடை என தோராயமாக வடிவமைக்கப்பட்ட எடை மட்டுமே இப்போது O இல் நிகழும் மற்ற போர்ஸ்களும் நம்மிடம் உள்ளன மற்றும் ஒரு பொதுவான வழியில் Rt ஐ நான் பெற முடியும் இது ஒரு டான்சென்ஷியல் ரியாக்ஷன் மற்றும் Rn என்பது நார்மல் ரியாக்ஷன் எனவே இந்த பார் OP இல் செயல்படும் வேறு எந்த போர்ஸ்களும் இறுதியில் மாஸ் உடன் செயல்படுவதை நான் காணவில்லை இது அங்கு செயல்படும் மொத்த போர்ஸ்கள் இவை தான் என்று விளக்குகிறது நாம் சேர்க்க விரும்பும் மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த பார் OP இன் மாஸ் மையத்தில் இதன் லீனியர் அக்ஸ்லெரேஷன் ஏனெனில் பார் எடையற்றது இந்த பாரின் இன் சென்டர் ஆப் மாஸ் P என்ற புள்ளியில் L முறை α க்கு சமம் இங்கு L என்பது பாரின் நீளம் இது 10 மீட்டர் இந்த விஷயத்தில் 10α ஆகும் எனவே லீனியர் அக்ஸ்லெரேஷன் மற்றும் அங்குலர் அக்ஸ்லெரேஷன் ஆகியவை இயக்கவியல் விதிகளுடன் தொடர்புடையவை எனவே இது மற்ற சிக்கல்களிலும் நாம் பார்க்கப் பழகிய ஒன்று இது அடிப்படையில் இயக்கவியலில் இருந்து வருகிறது எனவே இப்போது இந்த பிரீ பாடி வரைபடத்திற்கு முதல் யூலர் விதியைப் Eulers Law பயன்படுத்தத் தயாராக உள்ளோம் எனவே நாம் அனைத்து போர்ஸ்களையும் ஒரு நேர்மறை என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து போர்ஸ்களின் கூட்டுத்தொகை அந்த திசையில் மாஸ் மடங்கு அக்ஸ்லெரேஷன் க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது Fma இப்போது நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இந்தப் பார் ω என்ற அங்குலர் திசைவேகத்தில் சுழல்கிறது பின்னர் P இன் அக்ஸ்லெரேஷன் இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது நாம் நமது இயக்கவியலுக்குச் சென்றால் இந்த L முறை α என்பது டான்சென்ஷியல் அக்ஸ்லெரேஷன் மட்டுமே ஆகும் மேலும் ஒரு நார்மல் அக்ஸ்லெரேஷன் உள்ளது இது Lω2 என்ற அளவைக் கொண்டுள்ளது எனவே புள்ளி P இன் நார்மல் அக்ஸ்லெரேஷன் அது ஒரு வளைவைக் கண்டுபிடிப்பதால் அது ஒரு நேர் கோட்டில் நகரவில்லை எனவே இதை நாம் சந்திக்க மாட்டோம் பாடி நேராக சாய்வு தளத்தில் நேராக இல்லாத பாதையில் நகரும் போது புள்ளியின் நார்மல் அக்ஸ்லெரேஷன் ஐ மட்டுமே நீங்கள் சந்திப்பீர்கள் எனவே அனைத்து டான்சென்ஷியல் போர்ஸ்களின் கூட்டுத்தொகையை மாஸ் மடங்கு டான்சென்ஷியல் அக்ஸ்லெரேஷன் என்று எடுத்துக் கொள்வோம் அப்படியானால் அது நமக்கு என்ன மைனஸைக் கொடுக்கிறது எனவே இது ϴ என்றால் இதுவும் ϴ எனவே மைனஸ் W Sin ϴ பிளஸ் Rt என்பது மாஸ் மடங்கு டான்சென்ஷியல் அக்ஸ்லெரேஷன் க்கு சமம் எனவே சில எண்களை வைப்போம் எனவே இது மைனஸ் 2000 Sin ϴ என்று கூறுகிறது எனவே நான் இதை விட்டுவிட விரும்புகிறேன் சில பொதுவான கோணம் மற்றும் 2000 ஐ 10 ஆல் வகுக்க வேண்டும் நான் எப்போதுமே 10 க்கு 10 முறை எடுக்க விரும்புகிறேன் எனவே எனது முதல் சமன்பாடு 2000 பாவம் மற்றும் 2000க்கு சமம் இதைத்தான் எனது சமன்பாடு 1 என்று அழைப்பேன் என்னிடம் உள்ள இரண்டாவது சமன்பாடு என்னவென்றால் அனைத்து போர்ஸ்ளும் பாரில் இருக்கும் சென்டர் ஆப் மாஸ் இன் மாஸ் நேர அக்ஸ்லெரேஷன் க்கு சமமாக இருக்கும் எனவே at மற்றும் an சென்டர் ஆப் மாஸ் இன் அக்ஸ்லெரேஷன்கள் எனவே 2000 கோசைனைக் கழித்த திசையில் Rn செயல்படுகிறது என்பதை குறிக்கிறது ஏனெனில் துகள்களின் எடை 2000 ஐ 10 ஆல் வகுக்க சமமான தேர்ந்தெடுக்கப்பட்ட சைன் கன்வென்ஷனுக்கு எதிராக செயல்படுகிறது இது துகளின் மாஸ் மடங்கு 10 எனவே α மற்றும் ω என்பவை ϴ இன் பொதுவான செயல்பாடுகளில் உள்ளன எனவே இந்த சமன்பாட்டை முடிக்கிறேன் இதைத்தான் எனது சமன்பாடு 2 என்று அழைக்கப் போகிறேன் இந்த கணக்கீட்டை முடிக்கும் கடைசி சமன்பாடு நான் எதிர் கடிகார நேர்மறையை எடுத்துக் கொண்டால் சென்டர் ஆப் மாஸ் பற்றிய அனைத்து தருணங்களின் கூட்டுத்தொகை I மடங்கு α க்கு சமம் அதாவது எனவே நான் ஒரு கணம் திரும்பிச் சென்றால் நான் சொன்னது போல் இது எனது சென்டர் ஆப் மாஸ் அது G மற்றும் இந்த சிக்கலில் வேறு எந்த எடையும் இல்லை மேலும் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் P ஒரு புள்ளி துகள் ஆகும் நாங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் மற்றும் ரைடரை ஒரு புள்ளி துகள்களாக மாடலிங் செய்கிறோம் மோட்டார் சைக்கிள் மற்றும் ரைடர் ஒரு புள்ளி துகள் எனவே சென்டர் ஆப் மாஸ் பற்றிய அதன் மொமெண்ட் ஆப் இநேர்ஸியா என்பது 0 எனவே இதை எழுதுவோம் எனவே அனைத்து கணங்களின் கூட்டுத்தொகை பற்றி பார்ப்போம் கணத்தை ஏற்படுத்தும் ஒரே போர்ஸ் Rt ஐ பார்க்கிறோம் இது ஒரு கணத்தை ஏற்படுத்துகிறது எனவே இங்கே மீண்டும் ஒருமுறை வரைபடத்தை வரைகிறேன் எனவே என்னிடம் Rt மற்றும் Rn உள்ளது அது எனது புள்ளி O இது P ஐக் குறிக்கும் எடை W உள்ளது α ω உள்ளது எனவே புள்ளி துகள்களின் சென்டர் ஆப் மாஸ் பற்றிய மொமெண்ட் ஆப் இநேர்ஸியா Ig இன் மதிப்பு 0 ஆகும் ஏனெனில் அதற்கு விரும்பத்தக்க ரேடியஸ் இல்லை எனவே இதன் பொருள் புள்ளி P பற்றிய கணத்தை ஏற்படுத்தும் ஒரே போர்ஸ் Rt ஆகும் எனவே நாங்கள் கண்டுபிடிப்பது Rt மடங்கு L நீங்கள் சரி பார்க்க விரும்பினால் அது எதிர்மறையான குறியீடாக இருக்க வேண்டும் ஏனெனில் Rt கடிகார திசையில் தருணத்தை உருவாக்குகிறது மற்றும் எதிர் கடிகார திசையில் நேர்மறை தருணங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அது α எதிர் கடிகார திசையில் நேர்மறையாக இருப்பதால் தான் எனவே சைன் கான்வென்ஷன் எவ்வாறு அனைத்து சமன்பாடுகளிலும் பரவுகிறது என்பதைக் கவனியுங்கள் இது 0 க்கு சமமானது இது O இல் உள்ள டான்சென்ஷியல் ரியாக்ஷன் 0 என்பதை தானாகவே குறிக்கிறது இப்போது IG என்பது 0 இல்லை என்றால் அதாவது P க்கு பதிலாக என்னிடம் ஒரு வரையறுக்கப்பட்ட சிலிண்டர் அல்லது ஒரு பாடி உள்ளது இதற்கு அதன் சென்டர் ஆப் மாஸ் மூலம் மொமெண்ட் ஆப் இநேர்ஸியா உள்ளது இதன் மதிப்பு 0 ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதுவே எனது சமன்பாடு எண் 3 எனவே 1 இல் 3 சமன்பாட்டைப் பயன்படுத்தி இதை எளிதாக்க முடியுமா என்று பார்ப்போம் மேலும் சமன்பாடு 3 இன் படி Rt 0 எனவே 2000sin ϴ Rt 2000α என்பதில் α sin ϴ என்பதை குறிக்கிறது எனவே நாங்கள் α sin ϴ ஐ கண்டறிந்தோம் எனவே அதுதான் இயக்கவியல் விதிகளிலிருந்து நாம் அறிவது எனவே இப்போது நான் இதற்கு ஒர்க் எனர்ஜி கான்செப்ட் ஐ பயன்படுத்தினால் அடிப்படையில் எனவே நான் ϴ ஐ அடிப்படையாகக் கொண்டு ω ஐ எழுத விரும்பினால் ϴ இன் செயல்பாடு ω ஆகும் இது ஒர்க் எனர்ஜி உறவைக் குறிப்பிடுவதற்கான மாற்று வழியாகும் அதை மிகவும் பழக்கமான வடிவத்தில் கொண்டு வர நான் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்குச் செல்கிறேன் என்றால் இது அங்குலர் அடிப்படையில் செய்யப்படும் வேலை எனவே இங்கே உள்ள இந்த பகுதியை G ஐப் பற்றிய அனைத்து தருணங்களின் கூட்டுத்தொகையுடன் மாற்றலாம் எனவே இந்த பகுதி ஒரு அங்குலர் அடிப்படையில்செய்யப்பட்ட வேலை இது என் வலது பக்கம் உள்ளது இப்போது நான் இடது புறம்உள்ள சமன்பாட்டை எளிதாக்கினால் அடிப்படையில் எனக்குக் ஐ கொடுக்கும் இது இயக்க ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் அங்குலர் இயக்க ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே உடலில் செய்யப்பட்ட மொத்த வேலை என்பது உடலின் இயக்க ஆற்றலில் ஏற்படும் நிகர மாற்றத்திற்கு சமம் என நாம் லீனியர் வடிவத்தில் எழுதினோம் இது அங்குலர் அடிப்படையில் சிந்திக்கத் தொடங்கும் போது உண்மைதான் எனவே நாம் இங்கே இந்தப் வடிவத்திற்குத் திரும்பிச் செல்கிறோம் ஏனெனில் இது அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த உறவின் வேறுபட்ட வடிவமாகும் செயல்பாட்டின் ஒவ்வொரு புள்ளியிலும் வேறுபட்ட வடிவம் செல்லுபடியாகும் எனவே ஒரு அங்குலர் நிலையிலிருந்து ϴ மற்றொரு அங்குலர் நிலை ϴdϴ க்குச் செல்லும்போது ஒரு சிறிய அதிகரிப்பு ϴ என்பது இந்த வகையான வேறுபட்ட வடிவம் அந்த வேறுபட்ட அங்குலர் செயல்முறையின் மீது ஒர்க் எனர்ஜி உறவைப் பயன்படுத்த என்னை அனுமதிக்கும் எனவே நான் அவ்வாறு செய்தால் மற்றும் IG ரத்து செய்யப்படலாம் எனவே அடிப்படையில் இது எனவே நாம் முன்பு என்ன இருந்தது என்று பார்த்தால் α sinϴ எனவே இது ஒமேகா f ஸ்கொயர்ட் மைனஸ் ஒமேகா i ஸ்கொயர்டு என்பது சின் தீட்டாவின் இன்டெக்ரல் மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு சமம் எனவே இது காஸ் தீட்டாவிற்குள் இருக்கலாம் மற்றும் இது தீட்டா i மற்றும் தீட்டா f வரம்புகளில் மதிப்பிடப்படுகிறது அதாவது எனவே நான் இதை இறுதியாக எழுதுகிறேன் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ϴi 0 என்று நாம் தொடங்குகிறோம் எனவே உடல் ஈர்ப்பு விசையைப் பொறுத்து முற்றிலும் செங்குத்து நிலையில் உள்ளது எனவே நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள விரும்பும் முதல் கேள்வி என்னவென்றால் கொடுக்கப்பட்டவற்றுக்கு எந்த அங்குலர் நிலையில் 0 ஆனது என்பதுதான் எனவே எந்த அங்குலர் நிலையில் 0 ஆக மாறும் என்ற கேள்வியை எழுதுவோம் நான் அந்தக் கேள்வியைக் கேட்டால் இங்குள்ள பிரீ பாடி வரைபடத்தை அழிக்கவும் மேலும் நாம் அறிவது என்னவென்றால் ஏனெனில் ϴi 0 இது 1 ஆக மாறுகிறது எனவே கொடுக்கப்பட்ட ωi க்கு ϴf இன் மதிப்பு என்ன என்று கண்டறிய வேண்டும் எனவே இதை நான் என்று எழுத முடியும் கொஞ்சம் மறுசீரமைத்தால் அனைத்தையும் கீழ்கண்டவாறு எழுதலாம் எனவே ϴi 0 ஆக இருக்கும் போது சில ட்ரிவியல் நிகழ்வுகளைப் பார்க்கலாம் இப்போது ϴi 0 ஆக இருக்கும் போது பார் எங்கும் செல்லவில்லை ϴi என்பது 1 இன் கோசைன் இன்வெர்ஸ் ஆக இருக்கும் இது ϴf 0 ஆக மாறுகிறது ϴi அதிகரிக்கும் போது ϴf சற்று நேர்மறையாக இருக்கும் எனவே ϴi அதிகரிக்கும் போது ϴf அதிகரிக்கும் எனவே என்பது ரேடியன் வினாடி என்பதைக் குறிக்கிறது பிறகு என்பது 1 ஆக மாறும் மேலும் 1 கழித்தல் 1 என்பது 0 ஆகும் எனவே 0 இன் கொசைன் இன்வெர்ஸ் என்பது ஆகும் எனவே எனக்கு ஐ கொடுக்கிறது இப்போது ωi2 என்ற ரேடிக்கலின் உள்ளே இருப்பது உண்மையில் 1 அதாவது இந்த பகுதி 1 அல்ல 2 எனவே என்பது ωi2 4 ஐ குறிக்கிறது என்றால் ωi 2 ரேடியன்வினாடிகளைக் குறிக்கிறது இப்போது இறுதி நிலை ϴf π எனவே நான் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்கள் அங்குலர் திசைவேகத்தை கொடுத்தால் அதாவது இந்த பார் π என்ற உச்ச நிலை வரை செல்லும் அதாவது ϴf π ரேடியன்கள் எனவே இவை அனைத்தும் ரேடியன்களின் அங்குலர் அலகுகளில் இருக்கிறது எனவே இது மேலே சென்றால் ϴf π இப்போது தொழில்நுட்ப ரீதியாக இந்தப் பார் இந்த கீழ்நோக்கி செங்குத்து நிலையில் தொடங்கியது இந்த 2 ரேடியன்கள் ஒரு வினாடிக்கு கிடைத்தால் இந்தப் பட்டை ஒரு ஆர்க் வழியாக திரும்பிச்சென்று ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கும் அந்த புள்ளியின் மேற்பகுதியில் அது ஓய்வெடுக்கும் அதாவது இதை விட சற்று அதிகமாக அதாவது வினாடிக்கு 2 ரேடியன்களை விட சற்றே அதிகமாக அங்குலர் திசைவேகத்தை கொடுத்தால் இது ஒரு முழு வட்டத்தை முடிக்கப் போகிறது இப்போது ωi2 என்பது 4 ரேடியன்களை விட சற்றே அதிகமாக இருந்தால் அதன் அர்த்தம் என்ன என்று சற்றே திரும்பிச் சென்று பார்ப்போம் இந்த கோசைன் இன்வெர்ஸ் குறைவாக இல்லை மைனஸ் 1 ஐ விட அதிகமாக இல்லை அது உண்மையில் மைனஸை விட பெரியது இது மைனஸ் 1 1 அல்லது 1 2 ஆகும் எனவே ωi2 என்பது 4 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த பகுதி ஒருபோதும் இருக்க முடியாது உங்களால் உண்மையான ϴ க்கு கோசைன் இன்வெர்ஸ் ஐ கண்டுபிடிக்க முடியாது அதாவது பார் ஒருபோதும் ஓய்வெடுக்காது மேலும் ϴf 0 என்ற நிலையில் ϴf போன்ற எதுவும் இல்லை இது எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் மேலும் பார் ஐ முழு வட்டமாக மாற்றுவதற்குத் தேவைப்படும் குறைந்தபட்ச அங்குலர் திசைவேகம் வினாடிக்கு 2 ரேடியன்கள் கவனியுங்கள் இது பாரின் மாஸ் ஐ பொறுத்தது அல்ல இது நீங்கள் கருதும் துகள்களின் உண்மையான மாஸ் ஐ பொறுத்தது அல்ல எனவே நாம் கேட்க விரும்பும் அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த பாரில் உள்ள போர்ஸ்களின் தன்மை என்ன நான் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களை மட்டுமே கொடுத்தால் இந்த பார் எப்போதாவது ஒரு கம்ப்ரசிவ் போர்ஸ் ஐ அனுபவிக்குமா என்பது தான் எனவே அந்தக் கேள்வியைக் கேட்டு அதற்குப் பதிலளிப்போம் எனவே முதலில் கேள்வியை எழுதுகிறேன் இதில் எந்த ϴf இல் Rn என்பது 0 ஆகிறது நீங்கள் நம் சமன்பாடு 2 க்குச் சென்றால் அது Rn - 2000cosϴ 2000ω2 என்று கூறுகிறது அதாவது ω என்பது இன்ஸ்டன்டேனியஸ் எனவே இங்கிருந்து ω2 ω2i 2 cosϴ 1 எனவே எந்த ϴ நேரத்திலும் இது எனக்கு தொடர்புடைய ω ஐ கொடுக்கிறது இது ஒரு ஒர்க் எனர்ஜி உறவிலிருந்து வருகிறது நான் இப்போது இந்த சமன்பாடு 2 இல் இதை மாற்றினால் Rnf 2000cos ϴf 2000 ωi2 2cos ϴf 2 நான் இதை மறுபுறம் நகர்த்தப் போகிறேன் எனவே பிளஸ் 2 கொசைன் ϴ மைனஸ் 2 க்கு நகர்த்தப் போகிறேன் எனவே இது Rn இப்போது நீங்கள் நம் பிரீ பாடி வரைபடத்திற்குச் சென்றால் Rn ஐ டென்சயில் அடிப்படையில் நேர்மறையாக நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் நீங்கள் கவனித்தால் Rn என்பது நேர்மறையாக இருப்பதற்காக O இல் இருந்து விலகி இருக்கிறது எனவே நேர்மறை என்பது பார் இப்போது டென்ஷன் இல் உள்ளது எதிர்மறை என்பது பார் இப்போது கம்ப்ரஷன் கீழ் உள்ளது என்பதைக் குறிக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட எந்த ϴ மற்றும் ωi க்கு Rn என்பது 0 ஆக மாறும் என்பதைப் பார்ப்போம் எனவே இதை 0 ஆக அமைக்கிறேன் மேலும் ϴf என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் எனவே நான் இந்த சமன்பாட்டை எளிதாக்கினால் என்னிடம் 2000 கொசைன் தீட்டா மற்றும் மற்றொரு 4000 கொசைன் தீட்டா உள்ளது எனவே இது எனக்கு 6000 கொசைன் தீட்டா மைனஸ் 4000 கூட்டல் 2000 ஒமேகா i2 ஐ தருகிறது இது 0 க்கு சமம் ஆகும் இதை 2000 ஆல் வகுக்கிறேன் காஸ் தீட்டா மைனஸ் 2 பிளஸ் ஒமேகா i2 என்பது 0க்கு சமம் எனவே Rn என்பது 0 ஏனெனில் Rnf என்பது 0 ஆகும் இப்போது ϴf இல் என்ன நடக்கிறது எனவே இந்த நேரங்களில் சிலவற்றை நான் மறுசீரமைத்தால் கிடைப்பது அல்லது எனவே கொடுக்கப்பட்ட ωi2 கான மதிப்பு 2 என்றால் π2 ரேடியன்களில் பார் ஐ ஓய்வெடுக்கக் கொண்டுவருவதற்குப் போதுமானது என்று நாம் கண்டறிந்தோம் இது 90° க்கு சமமானது இப்போது ωi2 2 என்றால் ϴf π2 அப்படியானால் நான் வினாடிக்கு √2 ரேடியன்களை பாருக்கு கொடுக்கிறேன் என்று பொருள் பார் கிடைமட்டமாக மாறும் போது அந்த பாரில் Rn என்பது 0 ஆகும் எனவே நான் அதற்கு சற்று அதிக அங்குலர் திசைவேகத்தைக் கொடுத்தால் அது அதைக் கடந்து செல்லும் ஆனால் Rn எதிர்மறையாக மாறும் எனவே கொடுக்கப்பட்டதை நான் விரும்பவில்லை என்றால் கொடுக்கப்பட்ட ϴf க்கு Rn என்பது 0 ஆக மாறுவதைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி இப்போது என்னிடம் உள்ளது எனவே நான் திரும்பிச் சென்று எந்த ωi இல் ϴf நேர்மறையாக இருக்கும் எல்லா வழிகளிலும் ϴf n வரை என்ற கேள்வியைக் கேட்க விரும்புகிறேன் எனவே எந்த ωi இல் ϴf π ஆக இருக்கும் இது வட்டத்தின் உச்சியில் கூட பார் டென்ஷன் ல் உள்ளது என்று கூறுகிறது எனவே நான் இதைக் கண்டுபிடிக்க விரும்பினால் அதாவது அதாவது வினாடிக்கு ω √5 ரேடியன்கள் எனவே இந்த ஆரம்ப கோண வேகத்தை வினாடிக்கு √5 ரேடியன்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போது பார் π க்கு வெளியே டென்ஷன் இல் இருக்க வேண்டும் எனவே நாம் திரும்பிச் செல்வோம் வட்டத்தின் மேற்பகுதியில் பார் ஓய்வெடுக்கக்கூடிய இந்த இரண்டு எண்களையும் ஒப்பிட்டுப் பாருங்கள் எனவே அது வட்டத்தின் உச்சியை அடைய வேண்டுமானால் ஆரம்ப வேகத்தை வினாடிக்கு 2 ரேடியன்கள் கொடுத்தால் போதும் எனவே நான் அதை ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களின் ஆரம்ப அங்குலர் திசைவேகத்தில் கொடுத்தால் பார் மேலே வரும் நான் 2 ஐ விட பெரிய தொகையைக் கொடுத்தால் அது முழு வட்டத்தை நிறைவு செய்யும் முழு வட்டத்தையும் செய்ய எனக்கு அதுதான் தேவை அதேசமயம் வினாடிக்கு முதல் 2 ரேடியன்கள் வரை பாரில் டென்ஷன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் நான் அதற்கு ஒரு வினாடிக்கு √5 ரேடியன்களின் அங்குலர் திசைவேகத்தைக் கொடுக்க வேண்டும் இது 2 ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் பார் மேலே அடைய மற்றும் பாரில் உள்ள இயல்பான எதிர்வினை நேர்மறையாக இருக்க வினாடிக்கு குறைந்தபட்சம் √5 ரேடியன்கள் தேவை எனவே நான் ஒரு வினாடிக்கு √5 ரேடியன்களை விட அதிக அங்குலர் ஆரம்ப வேகத்தைக் கொடுத்தால் பார் எப்போதும் டென்ஷன் ல் இருக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன் இப்போது நாம் திரும்பிச் சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்தால் நான் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களை மட்டுமே கொடுத்தால் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களை மட்டும் கொடுத்தால் ωi2 4 மற்றும் 2 4 2 எனவே சில கோணத்தில் இந்த ஆரம்ப வேகம் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்கள் மட்டுமே என்றால் அதாவது சில கோணம் ϴf உள்ளது அது cos 1 23 இப்போது Rn என்பது 0 ஆக மாறும் பார் தொடர்ந்து நகர்கிறது ஏனென்றால் நான் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களைக் கொடுத்தால் பார் மேலே செல்லும் எனவே இந்த அங்குலர் மோஷனின் எஞ்சிய பகுதிக்கு பார் இப்போது கம்ப்ரஷன் ல் உள்ளது எனவே நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர் என்றால் இதை ஏற்க முடியாது இப்போது கடைசியாக இதை நாம் முழுமையாகப் புரிந்துகொள்கிறோம் என்பதை உறுதி செய்வோம் நான் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்களைக் கொடுத்தால் நான் மேலே வரலாம் ஆனால் இந்த அங்குலர் நிலையிலிருந்து மற்றொரு நிலை ϴf π க்கு வர ஒரு கம்ப்ரசிவ் போர்ஸ் ஐ பாரில் வைத்திருக்க வேண்டும் நான் ஒரு வினாடிக்கு √5 ரேடியன்களைக் கொடுத்தால் பார் எளிதாக மேலே வரும் ஏனென்றால் ஒரு வினாடிக்கு 2 ரேடியன்கள் அதை மேலே பெற போதுமானதாக இருந்தது பார் எளிதில் மேலே செல்லும் மற்றும் பாரில் உள்ள இயல்பான எதிர்வினை மேலே மட்டுமே 0 ஆக மாறும் எனவே நான் அதை வினாடிக்கு √5 ரேடியன்களை விட சற்று அதிகமாகக் கொடுத்தால் பார் முழு வட்ட இயக்கத்தை நிறைவு செய்யும் பார் எப்போதும் டென்ஷன் இல் இருக்கும் இந்த விவாதத்தை மற்றொரு எடுத்துக்காட்டில் தொடர்வோம்